வணக்கம் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் MOOC தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் ஒரு திசையனாக ஒரு சமிக்ஞையை குறிக்கும் யோசனையை மிக சுருக்கமாக விவாதிப்போம் இந்த சமிக்ஞைக் கோட்பாட்டை அல்லது சமிக்ஞையை திசையன் கோட்பாடாக இணைப்போம் சில அடிப்படை பண்பேற்ற நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் அந்த பண்பேற்ற நுட்பங்களை உணர்ந்து கொள்வதற்கான இயல்பான வழியையும் நாங்கள் தருவோம் இன்று டிஜிட்டல் பண்பேற்றம் நுட்பங்களில் கவனம் செலுத்துவோம் சில நேரங்களில் பின்னர் வேறுபட்ட தொகுதியில் அனலாக் பண்பேற்றம் நுட்பங்களுக்கு வருவோம் தொடங்குவதற்கு நாம் அனைவரும் ஒரு திசையன் பற்றிய கருத்தை நன்கு அறிந்திருக்கிறோம் ஒரு திசையன் என்பது இயற்பியல் அளவு இது அளவு மற்றும் திசை இரண்டையும் கொண்டுள்ளது ஒரு திசையனின் எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலையில் நகரும் கார் ஏனெனில் இது இரண்டையும் கொண்டுள்ளது இது வேகம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அது ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்கிறது தெற்கிலிருந்து வடக்கு அல்லது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கலாம் இந்த தருணத்துடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட திசை உள்ளது எனவே அளவு மற்றும் திசை இரண்டையும் கொண்ட எந்த உடல் அளவும் ஒரு திசையன் ஆகும் நாம் திசையன்களைப் பற்றி பேசும்போது அவற்றை கணித ரீதியாகவும் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் ஒரு திசையன் கணித ரீதியாக நான் எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது கணித ரீதியாக ஒரே பிரதிநிதித்துவம் உள்ளதா இப்போது நாம் அனைவரும் ஒரு திசையனின் வரைகலை பிரதிநிதித்துவத்தை அறிந்திருக்கிறோம் ஒரு திசையனை வரைபடமாக எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது நான் வெறுமனே ஒரு அம்புக்குறியை வரைவேன் அம்புக்கு ஒரு குறிப்பிட்ட தோற்றம் இருப்பதையும் அது ஒரு குறிப்பிட்ட முடிவையும் கொண்டுள்ளது என்பதையும் நான் அறிவேன் அம்புக்குறியின் நீளம் திசையனின் அளவையும் இந்த அம்பு சுட்டிக்காட்டும் திசையையும் திசையனின் திசையாக தீர்மானிக்கிறது இயற்பியலில் முந்தைய படிப்புகளிலிருந்து நமக்குத் தெரிந்த ஒன்றைச் சொல்லுங்கள் இப்போது கணித ரீதியாக நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினோம் திசையன்களை வரைபடமாகப் பேசுவது சாத்தியமாகும் பின்னர் இரண்டு திசையன்களைச் சேர்த்து இரண்டு திசையன்களை வரைகலை வழிகளில் பெருக்கவும் ஆனால் அதற்கு நீங்கள் சில எண்ணைச் சேர்க்க விரும்பினால் அவற்றை கணித ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் பொதுவாக ஒரு திசையனை கணித ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் முறை அதுவாக இருக்கும் திசையனுக்கு சில எண்களை கொடுக்க விரும்புவதால் நாங்கள் இதனுடன் இணைந்திருக்கிறோம் எனவே எண்களை திசையனுடன் இணைக்க விரும்புகிறோம் எனவே நாம் என்ன செய்வது இதனுடன் ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பையும் இணைக்கிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு எளிய எடுத்துக்காட்டு முப்பரிமாண இடத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் திசைவேக திசையன் ஆகும் எனவே இந்த முப்பரிமாண இடம் எந்த மாறுபாடு ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்தும் வரலாம் உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்று செவ்வக அல்லது கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பாகும் எனவே உங்களிடம் x அச்சு மற்றும் z அச்சு உள்ளது எந்த திசையன் இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் இருக்கும் திசையனின் தோற்றத்திற்குள் செல்ல ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றத்தை நாங்கள் வசதியாக கண்டுபிடிப்போம் பின்னர் இந்த ஆரம்பம் O என்றும் பின்னர் திசையனின் இறுதிப் புள்ளி P என்றும் அழைக்கப்படுகிறது பின்னர் நமக்கு ஒரு திசையன் உள்ளது இது OP என குறிப்பிடப்படலாம் நாம் வேறு பெயரில் திசையனையும் கொடுக்கலாம் எனவே இந்த திசையன் OP உண்மையில் ஒரு திசைவேக திசையன் V என்று கூறுவோம் திசையன் மற்றும் அளவிடுதலை நாம் வேறுபடுத்தும் விதம் என்னவென்றால் அதன் மேல் ஒரு பட்டியை எழுதுகிறோம் நீங்கள் ஒரு திசையன் எழுத பல வழிகள் உள்ளது அதில் மாறி மீது ஒரு அம்புக்குறி எழுதுவது அடங்கும் அல்லது சில நேரங்களில் நீங்கள் சில உரை புத்தகங்களில் அம்புக்குறி அல்லது மேல் பட்டியை விட மக்கள் கீழ் பட்டியை எழுதியுள்ளதைக் காணலாம் ஒரு திசையனைக் குறிக்க அல்லது குறிக்க இந்த ஓவர் பட்டியைப் பயன்படுத்துவேன் எனவே இந்த திசையன் V இந்த குறிப்பிட்ட வழக்கில் திசையன் OP ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றத்தில் அமைந்துள்ளது மற்றும் அதற்கு குறிப்பிட்ட நீளம் உள்ளது இப்போது நாம் இதை ஆய அச்சுகள் என அழைக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட திசையன் x மற்றும் z அச்சு தொடர்பாக கலக்கக்கூடிய மூன்று மதிப்புகளின் அடிப்படையில் இதைக் குறிப்பிடுகிறோம் எனவே இதை எழுதுகிறோம் V Vx x̂Vy ŷVz ẑ இந்த எண்கள் என்ன Vx Vz அவை இந்த நீளங்கள் எனவே நான் இந்த நிலையை லேசாக அழித்துவிட்டால் Vy மற்றும் Vz என்ன என்பதைக் காண்பி இந்த திசையன் P OP அல்லது y திசையில் திசையன் V இன் நீளம் அதாவது இந்த குறிப்பிட்ட நீளம் Vy என்ற கூறு ஆகும் இதேபோல் இந்த நீளம் L என்பது Vz ஆகும் Vx என்ற கூறுகளைப் பெற நீங்கள் முதலில் இந்த திசையன் P ஐ XY விமானத்தில் இறக்கிவிட்டு அதை x அச்சுடன் இணைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் Vx ஐப் பெற முடியும் இப்படித்தான் நாம் பொதுவாக எழுதுகிறோம் ஒரு திசையன் ́v x̂ 2ŷ 3ẑ ஆகும் இந்த x̂ ŷ ẑ அலகு திசையன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த திசையன்கள் இந்த முப்பரிமாண இடத்தில் வேறு எந்த திசையன் ́v ஐ குறிக்க என்னை அனுமதிக்கின்றன இது Vx x̂ Vy ŷ Vz of வடிவத்தில் வெளிப்படுத்தப்படலாம் இந்த வழக்கில் இது உண்மையில் மூன்று திசையன்களை கூடுதலாகக் கொண்டிருக்கும் அந்த திசையன்கள் ஒவ்வொன்றும் Vx x̂ Vy ŷ Vz ஆகும் இது உண்மையில் ஒரு திசையன் ஆகும் இது இந்த கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு இடத்தில் இயக்கப்படுகிறது இது x y மற்றும் z அச்சு என அழைக்கப்படுகிறது Vx x̂ இது X திசையில் ஒரு திசையன் மற்றும் அதன் அளவு அல்லது நீளம் Vx ஆகும் இதேபோல் உங்களிடம் ஒரு திசையன் Vy ŷ திசையில் உள்ளது இறுதியாக உங்களிடம் Vz திசையன் ẑ திசையில்உள்ளது ́V க்கான இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு உங்களுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் மூன்று திசையன்களை எடுத்து இந்த திசையன்களின் தொகையை உருவாக்க வேண்டும் எனவே இந்த திசையன்களின் கூட்டுத்தொகையை நீங்கள் உருவாக்கினால் நீங்கள் அசல் திசையன் ́v அல்லது இந்த அசல் திசையன் OP இல் முடிவடையும் OP என்பது எங்கள் விஷயத்தில் V ஆகும் இவை ஏற்கனவே உங்களுக்குத் தெரிந்த கருத்துக்கள் மற்றும் இது இதனுடன் தொடர்புடையது இது உங்களுக்குத் தெரிந்த சில கூடுதல் விஷயங்களாகவும் இருக்கும் இந்த திசையனின் நீளம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் அதன் கூறுகளிலிருந்து Vx Vy மற்றும் Vz என வழங்கப்படுவதால் இதை √V x2 V y2 V z2 என எழுதலாம் என்று எனக்குத் தெரியும் பின்னர் நீளம் v 2 Vx2 Vy2 Vz2 பூஜ்ய திசையன் என்ற கருத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் பூஜ்ய திசையன் x அச்சுடன் 0 நீளமும் y அச்சுடன் 0 நீளமும் z அச்சுடன் 0 நீளமும் இருக்கும் 0 0 ẑ அதன் நீளமும் 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இவை திசையன்களைப் பற்றி நமக்குத் தெரிந்த சில கருத்துக்கள் இப்போது நாம் உண்மையில் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுமைப்படுத்தலாம் நாம் 3 பரிமாணங்கள் அல்லது 2 பரிமாணங்களுடன் ஒட்டிக்கொள்ள எந்த காரணமும் இல்லை இதை நாம் n பரிமாண திசையன்களுக்கு பொதுமைப்படுத்தலாம் சில சந்தர்ப்பங்களில் இதை எல்லையற்ற பரிமாண வழக்குகள் அல்லது எல்லையற்ற பரிமாணங்களுக்கும் பொதுமைப்படுத்தலாம் எனவே நாம் இதுவரை இருந்ததை விட சற்று அதிகமாகவே சுருக்கமாக இருப்போம் அதாவது இந்த கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பு எங்களுக்குத் தெரியும் அந்த திசையன் மீது சில சேர்மங்கள் அல்லது சில கருத்துக்களை வரையறுத்துள்ளோம் ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்க முடியும் நாம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும்போது இது திசையன் விண்வெளி கோட்பாடு என்று அழைக்கப்படும் ஒரு கோட்பாட்டில் முடிகிறது இந்த கோட்பாட்டிற்கு நாம் நிச்சயமாக முழு நீதியைச் செய்ய முடியாது ஆனால் திசையன் விண்வெளி கோட்பாட்டின் சில அடிப்படை யோசனைகள் பண்பேற்றம் தொழில்நுட்பங்களைப் பற்றி மேலும் பேச எங்களுக்கு மிகவும் முக்கியம் ஆகவே நாம் ஏன் திசையன் விண்வெளி கோட்பாட்டிற்குச் செல்லப் போகிறோம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இருப்போம் ஒரு திசையன் சரியாக என்னவென்று சொல்வோம் திசையன் என்றால் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் சுருக்க அர்த்தத்தில் கணித ரீதியாக வரையறுப்போம் இதை ஒரு தொகுப்பு என்று அழைக்கிறோம் எங்களிடம் பொருட்களின் தொகுப்பு உள்ளது பல்வேறு வகையான திசையன்களைக் கொண்ட பையாக இதை நீங்கள் நினைக்கலாம் அவை அனைத்தும் வெவ்வேறு வழியில் சார்ந்தவை ஒரு புள்ளி திசையன் உள்ளது உங்களிடம் மற்றொரு திசையன் உள்ளது இந்த வழியில் நீங்கள் இந்த திசையன் வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் இந்த திசையன் உள்ளது உங்களிடம் இந்த திசையன் உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் அத்தகைய திசையன்களின் தொகுப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்தத் தொகுப்பை ́v என்று அழைப்போம் பின்னர் இவை ஒவ்வொன்றும் ஒரு திசையன் தானாகவே இருக்கும் இந்த திசையனை ́x திசையன் என்று அழைப்போம் இந்த திசையனை y திசையன் என்று அழைப்போம் நிச்சயமாக இந்த சேகரிப்பில் உள்ள எந்த திசையனையும் ́x திசையன் என்றும் இந்த சேகரிப்பில் உள்ள எந்த திசையனையும் y திசையன் என்றும் அழைத்திருக்கலாம் இந்த திசையன் ́v உண்மையில் ஒரு திசையன் இடம் என்று சொல்கிறோம் இதை நாம் ஒரு நேரியல் திசையன் இடைவெளி என்று அழைக்கிறோம் அதாவது இது திசையன்கள் எனப்படும் பொருட்களின் தொகுப்பு என்று பொருள் ஒரு பையை எடுத்து அதில் அனைத்து திசையன்களையும் வைக்கவும் சில நேரங்களில் அந்த பை எண்ணற்ற எண்ணிக்கையிலான திசையன்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் ஆனால் கோட்பாட்டளவில் எல்லாவற்றையும் ஒரு பையில் வைத்துள்ளோம் அந்த பையின் பெயரை ஒரு திசையன் இடமாக தருகிறோம் சரி அந்த திசையன் இடத்தில் உள்ளடக்கமாக இருக்கும் அந்த பொருளின் பண்புகள் என்ன திசையன் ́x திசையன் abouty பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் அவற்றைப் பற்றி நாம் பேச வேண்டிய ஒன்று இருக்கிறதா இதனால் ஒரு திசை மற்றும் திசையின் அடிப்படையில் நமக்குத் தெரிந்த கருத்துக்கள் இந்த திசையன்களுக்குப் பயன்படுத்தப்படலாம் சரி எனவே இந்த திசையன்களின் இடத்தின் அடிப்படை கூறுகள் இந்த திசையன்கள் மற்றும் அவை சில விதிகளை பூர்த்தி செய்கின்றன சரி எனவே உங்களிடம் இரண்டு திசையன்கள் ́x மற்றும் sayy என்று கூறுகின்றன இந்த இரண்டு திசையன்களின் தொகை ஒரு புதிய திசையன் இதை ́z திசையன் என்று அழைக்கிறது ஆனால் இந்த vez திசையன் அதே பையில் இருக்க வேண்டும் அது சரி இது எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்றாகும் நான் இரு பரிமாண கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பை எடுத்துக்கொள்கிறேன் நான் xy விமானத்தை எடுத்துக் கொண்டால் அல்லது xy ஒருங்கிணைப்பு அமைப்பு உங்களுக்குத் தெரிந்தால் நான் இரண்டு திசையன்களைக் கருதுகிறேன் எனவே இது திசையன் 1 மற்றும் இது திசையன் 2 இந்த திசையனை மற்ற திசையன்களின் மேல் வைப்பதன் மூலம் வரைபடமாக பெறப்படும் இந்த இரண்டு திசையன்களின் தொகை முக்கோணத்தை நிறைவு செய்தால் இந்த சிவப்பு நிறம் இந்த இரண்டு திசையன்களின் கூட்டுத்தொகையாகும் வட்டம் அந்த வகையான உங்களுக்கு தெரியும் இந்த சிவப்பு திசையன் அடிப்படையில் இன்னும் ஒரு திசையன் ஆகும் அது இன்னும் அதே விமானத்தில் கிடக்கிறது எனவே இது ஒரே திசையன் ஆகும் இது ஒரே விமானத்தில் கிடக்கிறது அல்லது முந்தைய இரண்டு திசையன்களின் அதே இடத்தைத் தடுக்கிறது எனவே இரண்டு திசையன்களின் கூட்டுத்தொகையின் விளைவாக ஒரு புதிய திசையன் ஒரே இடத்தில் கிடக்கிறது இந்த சமன்பாட்டின் மூலம் பிடிக்கப்படுகிறது என்னிடம் ́x திசையன் உள்ளது vey திசையன் இதன் விளைவாக vez திசையன் vex திசையன் இடத்தில் உள்ளது ́v vey திசையன் இடத்தில் உள்ளது ́v vez திசையன் இடத்திலும் உள்ளது ́v சரி சில கூடுதல் பண்புகள் நாம் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னவென்றால் பையில் 0 திசையன் அல்லது பூஜ்ய திசையன் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் எந்த திசையன் ́x ஐ எடுத்து அந்த 0 திசையன் அல்லது பூஜ்ய திசையன் சேர்த்தால் நாங்கள் அதே திசையன் ́x க்கு திரும்ப வேண்டும் தெளிவாக ́x ́v க்கு சொந்தமானது 0 ́v க்கு சொந்தமானது X 0 இது ́x என்பதும் v க்கு சொந்தமானது இந்த திசையன் இடத்தில் நீங்கள் கருதும் ஒவ்வொரு ́x க்கும் நீங்கள் x திசையனைக் கண்டுபிடிக்க முடியும் அல்லது இது திசையனின் தலைகீழ் என அழைக்கப்படுகிறது இது சேர்க்கை தலைகீழ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது அர்த்தத்தில் சேர்க்கப்படுகிறது எனவே இந்த சேர்க்கை தலைகீழ் திசையன் பூஜ்ய திசையன் இருக்க வேண்டும் எனவே ́x ́v க்கு சொந்தமானது -x இது திசையன் தலைகீழ் ́v க்கு சொந்தமாக இருக்க வேண்டும் சரி ஒவ்வொரு திசையனுக்கும் இது உண்மையாக இருக்க வேண்டும் பின்னர் இந்த திசையன் இடைவெளி ஒரு நேரியல் திசையன் இடம் என்று சொல்கிறோம் அது மூடப்பட்டுள்ளது சரி உங்களுக்கு இன்னும் தேவைப்படும் அல்லது இன்னும் செல்லுபடியாகும் கூடுதல் விஷயங்கள் என்னவென்றால் இந்த இரண்டு திசையன்களின் தொகை நீங்கள் எந்த வழியில் சேர்க்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் rightx ́y அல்லது ́y ́x ஐ எடுக்கலாம் அவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இந்த விதி சில நேரங்களில் பரிமாற்ற விதி என அழைக்கப்படுகிறது சரி எனவே இது இயற்கணிதத்திலிருந்து நீங்கள் பார்த்த ஒன்று இரண்டு விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை எந்த வரிசையில் சேர்ப்பது என்பது முக்கியமல்ல எனவே இது திசையன்களிலும் ஒரே மாதிரியானது நீங்கள் திசையன் ́x மற்றும் ́y அல்லது திசையன் andy மற்றும் ́x ஆகியவற்றை ஒன்றாக இணைத்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதே திசையன் பெற வேண்டும் கூடுதலாக துணை சொத்து என்று அழைக்கப்படுவதும் உண்டு vex மற்றும் ́y ஆகிய இரண்டு திசையன்களை எடுத்து அதன் விளைவாக மூன்றாவது திசையனுடன் சேர்க்கவும் நீங்கள் அவற்றை எந்த வரிசையில் சேர்த்துள்ளீர்கள் என்பது முக்கியமல்ல இது திசையனின் துணை சொத்து இப்போது இந்த திசையன்கள் நீங்கள் வெறுமனே இந்த திசையன்களை வைத்திருந்தால் இல்லாவிட்டால் மிகவும் சலிப்பாக இருக்கும் நான் வெறுமனே அவற்றைச் சேர்க்கிறேன் அல்லது ஒவ்வொரு திசையன்களின் தலைகீழ் கண்டுபிடிப்பேன் இதிலிருந்து எந்த புதிய திசையனையும் உருவாக்க முடியவில்லை இந்த திசையன்களின் தொகுப்பைக் கொடுத்தால் அவற்றைச் சேர்த்துக் கொள்ளலாம் இதன் விளைவாக புதிய திசையன் அனைத்தும் விண்வெளியில் இருக்கும் சரி நான் ஒரு திசையன் வைத்திருக்கிறேன் அதன் அளவை என்னால் மாற்ற முடியும் என்ற கருத்தை நாங்கள் திரும்பப் பெற விரும்புகிறோம் ஒரு திசையனின் அளவை எவ்வாறு மாற்றுவது திசையன் ́v என்று நான் சொன்னால் இல்லையா நான் திசையனை சுருக்க விரும்பினால் நான் அந்த திசையனை 1 க்கும் குறைவான எண்ணால் பெருக்கி வருவேன் நான் திசையனை விரிவாக்க விரும்பினால் அந்த திசையனை எடுத்து 1 ஐ விட பெரிய எண்ணால் பெருக்குவேன் ஆனால் இந்த தொகுப்பில் நாங்கள் இதுவரை விவாதித்த விதிகள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா ஒரு திசையனை ஒரு அளவிடுதல் மூலம் பெருக்க நாங்கள் கருதவில்லை அதாவது திசையனை எவ்வாறு சுருக்கலாம் அல்லது விரிவுபடுத்த வேண்டும் என்று எனக்குத் தெரியாது நான் ஒரு திசையனை ஒரு சிக்கலான எண்ணால் பெருக்கினால் அது உண்மையில் ஒரு திசையன் சுழற்சியை ஏற்படுத்தும் சரி நாங்கள் பின்னர் அந்த விஷயங்களுக்கு வருவோம் ஆனால் முதலில் நான் ஒரு திசையனை சுருக்கவோ விரிவாக்கவோ ஒரு வழியைக் குறிப்பிட வேண்டும் ஒரு திசையனின் அளவிடல் பெருக்கத்தால் அதைச் செய்யலாம் இது ஒரு திசையன் ́x என்பது திசையன் இடத்திற்கு θ சொந்தமானது என்று வைத்துக்கொள்வோம் α ஒரு குறிப்பிட்ட எண் அமைப்புக்கு சொந்தமான அளவிடுதல் இது α உண்மையானதாக நடந்தால் அது ஒரு உண்மையான எண் அமைப்புக்கு சொந்தமானது இது சிக்கலானது என்றால் அது ஒரு சிக்கலான எண் அமைப்புக்கு சொந்தமானது சரி எனவே எதுவாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட எண் உண்மையில் இந்த திசையன் விண்வெளி கோட்பாட்டில் ஒரு அளவிடுதல் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த x ஒரு திசையன் என்பதால் நான் α ஐ எடுத்து ́x ஆல் பெருக்கினால் நான் இப்போது ஒரு புதிய திசையனை உருவாக்குவேன் ஏனெனில் இந்த திசையன் இடத்தை மூட வேண்டும் சரி இந்த திசையன் பி திசையன் இடத்தின் அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்றும் நான் கோருகிறேன் சரி தெளிவாக நான் இந்த இரண்டு திசையன்களான ́x மற்றும் takey ஐ எடுத்து முதலில் அவற்றின் தொகையை உருவாக்கி பின்னர் அவற்றை அளவிட முடியும் அல்லது நான் முதலில் தனிப்பட்ட திசையன்கள் ́x மற்றும் ́y ஐ காரணி மூலம் பெருக்குவதன் மூலம் அளவிட முடியும் them மற்றும் அவற்றை ஒன்றாக சேர்க்கலாம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நான் ஒரே முடிவைப் பெற வேண்டும் நான் 1 என பெருக்கினால் 1 எனப்படும் ஒரு அளவி இருக்க வேண்டும் ́x நான் திசையன் ́x ஐப் பெற வேண்டும் நான் 0 எனப்படும் ஒரு அளவி இருக்க வேண்டும் ́x ஐ பெருக்கினால் நான் 0 திசையனுக்கு செல்ல வேண்டும் தயவுசெய்து இந்த இரண்டு விஷயங்களுக்கும் வித்தியாசம் இல்லை சரி இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியவில்லை என்றால் இந்த 0 திசையனை பூஜ்ய திசையன் என்று அழைக்கலாம் சரி இது ஒரு எண் 0 இந்த f க்கு சொந்தமானது இது பின்னர் இது திசையன் பெருக்கப்படுகிறது எனவே திசையன் ஒரு எண்ணால் பெருக்கப்படுகிறது இதன் விளைவாக உண்மையில் ஒரு திசையன் ஆகும் இந்த வழக்கில் இது பூஜ்ய திசையன் ஆகும் எனவே இவை சுருக்கக் கருத்தின் சில அடிப்படை பொதுமைப்படுத்தல் அல்லது திசையன் இடம் என அழைக்கப்படுகின்றன சில எடுத்துக்காட்டுகளைக் கொடுப்போம் சில பழக்கமான மற்றும் அறிமுகமில்லாத சில எடுத்துக்காட்டுகளாகப் பார்ப்போம் உதாரணமாக நான் கருத்தில் கொள்வேன் இது ஒரு திசையன் கருத்தை n பரிமாணங்களாக பொதுமைப்படுத்துகிறது இல்லையா திசையன் v க்கான 3 பரிமாண எடுத்துக்காட்டுக்கு முதலில் திரும்பிச் செல்லும்போது அதைக் குறிப்பிடலாம் திசையனை நாங்கள் எழுதிய வழி இது என்று உங்களுக்குத் தெரியும் நாங்கள் பின்னர் இந்த கருத்துக்கு வருவோம் ஆனால் திசையன்களின் இந்த குறிப்பிட்ட சிதைவின் அடிப்படையில் நாம் ஒரு திசையனை ́x andy மற்றும் ́z கூறுகளாக எழுதலாம் மாற்றாக x̂ ŷ மற்றும் fixed அவை மாறாத நிலையானவை என்பதை நான் அறிவேன் நான் ஒருங்கிணைப்பு அமைப்பு சரி செய்திருந்தால் நான் x̂ ŷ மற்றும் of க்கு பதிலாக எழுதலாம் இந்த எண்களை நான் வெறுமனே Vx Vy மற்றும் Vz கொடுக்க முடியும் மேலும் நான் திசையனை தனித்துவமாக குறிப்பிட முடியும் இது முப்பரிமாண இடத்தில் உள்ளது இது ஏன் முப்பரிமாணமானது ஏனென்றால் திசையன் ́v ஐக் குறிப்பிட மூன்று எண்கள் உள்ளன இந்த n பரிமாண இடைவெளியில் உள்ள ஒவ்வொரு திசையனும் n எண்களால் குறிப்பிடப்பட வேண்டும் என்று கூறி இப்போது நான் n பரிமாண இடத்திற்கு செல்ல முடியும் நான் இந்த எண்களை ஒரு குறிப்பிட்ட பாணியில் விரும்புகிறேன் நெடுவரிசை திசையன் என அழைக்கப்படுகிறது எனவே நான் ஒரு வரிசை திசையன் எடுத்து ஒரு இடமாற்றம் வைக்கிறேன் இந்த டி இடமாற்ற செயல்பாட்டைக் குறிக்கிறது எனவே உடல் ரீதியாக நீங்கள் ஒரு திசையன் ஒரு நெடுவரிசை திசையன் என நினைக்கிறீர்கள் v1 மூலம் v1 மதிப்புகள் இது ஒரு n பரிமாண திசையன் ஆகும் ஏனெனில் நான் குறிப்பிட n கூறுகள் உள்ளன இந்த கூறுகள் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் இந்த கூறுகள் அந்த n திசைகளில் அலகு திசையன்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் அவை அந்த பரிமாணங்களுடன் அலகு திசையன்களுடன் தொடர்புபடுத்தப்பட வேண்டும் விரைவில் அதைப் பற்றி பேசுவோம் இந்த திசையன் இடத்தில் இரண்டு திசையன்களை எவ்வாறு சேர்ப்பது vev மற்றும் ́w இரண்டு திசையன்கள் என்று சொல்லலாம் நான் அவற்றை கூறு வாரியாக சேர்க்க முடியும் புதிய திசையன் வழங்கப்படும் ́V ́w v1 w1 v2 w2 vn wn T தெளிவாக ́v மற்றும் ́w இரண்டும் அவற்றைச் சேர்ப்பதற்கு எனக்கு ஒரே அளவு இருக்க வேண்டும் அதன் மேல் ஒரு அமர்வு செயல்பாடு உள்ளது இதிலிருந்து நீங்கள் இரண்டு பரிமாற்ற மற்றும் துணை பண்புகளை மிக எளிதாக காட்டலாம் ஏனென்றால் நான் v1 w1 ஐ சேர்க்கிறேனா என்பது முக்கியமல்ல இந்த வழியில் இரண்டு எண்கள் அல்லது w1 v1 எனவே நீங்கள் காட்ட முடியும் இதை நீங்கள் காண்பிப்பதற்கான எளிய பயிற்சியாக இதை தருகிறேன் துணை ஒரு n பரிமாண திசையன்களை நாங்கள் வரையறுத்தால் துணை மற்றும் பரிமாற்ற செயல்பாடுகள் இரண்டும் செல்லுபடியாகும் எனவே இது பரிமாற்ற விதி மற்றும் ́v ¿ ́y¿ ́v w ́y என்பது துணை விதி இந்த வழக்கில் பூஜ்ய திசையன் என்னவாக இருக்கும் என்பதற்கான அடிப்படை வரையறைக்குச் செல்வதன் மூலம் இதைக் காட்டலாம் மற்றும் பூஜ்ய திசையன் பூஜ்ஜியங்களைக் கொண்ட ஒரு திசையன் ஆகும் திசையன் ́x இன் சேர்க்கை தலைகீழ் என்னவாக இருக்கும் நாம் அழைப்பிதழ் invx¿¿ x1 x2 என அழைக்கக்கூடிய சேர்க்கை தலைகீழ் நான் அனைத்து திசையன்களையும் நெடுவரிசை திசையன்களாக கருதுகிறேன் எனவே மூன்று பரிமாணத்தை n பரிமாணத்திற்கு பொதுமைப்படுத்துதல் என்பது நேராக முன்னோக்கி செல்லும் எடுத்துக்காட்டு இப்போது இந்த இரண்டையும் எல்லையற்ற பரிமாண வழக்கை பொதுமைப்படுத்த முடியுமா ஆமாம் எனக்கு ஒரு தனித்துவமான சமிக்ஞை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது தொடர்ச்சியான நேர சமிக்ஞையை மாதிரியாகப் பெறலாம் நான் இந்த சமிக்ஞைகளை மாதிரியாகக் கொண்டுள்ளேன் மாதிரி காட்சிகளை உருவாக்கியுள்ளேன் எனவே இது x 5 x 4 என வருகிறது என்று சொல்லலாம் இது x 0 புள்ளி என்று சொல்லலாம் 0 சரி இது x 1 மற்றும் இந்த எண்கள் எங்கே சதுர அடைப்புக்குறி kth மாதிரி x k உண்மையில் எடுக்கப்பட்ட நேரத்தை குறிக்கிறது kth மாதிரி இது t kT நேரத்தில் எடுக்கப்பட்டது அங்கு T என்பது தனித்துவமான சமிக்ஞையைப் பெற நான் பயன்படுத்திய மாதிரி காலம் நிச்சயமாக தனித்துவமான காட்சிகளைக் கொண்டிருக்க முடியும் எண்ணற்ற புள்ளிகளைக் கொண்ட ஒரு வரிசையைக் கொண்டிருக்க முடியும் ஒவ்வொரு வரிசையும் எண்ணற்ற புள்ளிகளைக் கொண்டிருக்கும் எனக்கு அது சாத்தியமாகும் ஆனால் இது எல்லையற்ற பரிமாணத்தை உருவாக்குவதற்கான ஒரு உடல் வழி t ∞ time நேரத்தில் நீங்கள் அனலாக்ஸை டிஜிட்டல் மாற்றிக்கு இயக்கியுள்ளீர்கள் என்று கருதி அதை ∞ க்கு சமமாக மட்டுமே நிறுத்துவீர்கள் நான் இங்கே எழுதிய ஒரு தனித்துவமான சமிக்ஞை x k ஐப் பெறலாம் இதுபோன்ற தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளின் ஒரு வகுப்பை நான் கருத்தில் கொண்டு அவை அனைத்தையும் வெவ்வேறு நேர நேர சமிக்ஞைகளைப் பெற மாதிரி செய்தால் எனவே நான் அடிப்படையில் ஒரு வர்க்கத்தை அல்லது எல்லா x of தொகுப்பையும் கருத்தில் கொள்ளப் போகிறேன் இது இந்த தனித்துவமான நேர சமிக்ஞைகளின் தொகுப்பாக இருக்கும் இதை நான் எல்லையற்ற பரிமாண திசையன் என்று கருதலாம் ஏனென்றால் குறிப்பிட எனக்கு எண்ணற்ற புள்ளிகள் தேவை திசையன் கூட்டல் மற்றும் திசையன் பெருக்கல் ஆகியவற்றை நான் எவ்வாறு செய்வேன் மன்னிக்கவும் இந்த வழக்கிற்கான திசையன் கூட்டல் மற்றும் பூஜ்ய திசையன் மற்றும் சேர்க்கை தலைகீழ் இதுபோன்ற இரண்டு திசையன்கள் x1 k மற்றும் x2 k என்று கூறினேன் இவை இரண்டும் இரண்டு வெவ்வேறு தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளிலிருந்து வந்திருக்கலாம் அவை மாதிரிகள் செய்யப்பட்டன அல்லது அவை உங்களுக்கு இரண்டு காட்சிகளாக வழங்கப்பட்டுள்ளன இதற்கான திசையன் சேர்த்தல் அவற்றை கூறு வாரியாக சேர்க்கும் எனவே ஒவ்வொரு kth நேரத்திலும் நீங்கள் x1 k இன் மதிப்பை எடுத்து பின்னர் x2 k இல் சேர்க்கவும் kth இல் k 1 வது நேரத்தில் இது கூட்டுத்தொகையாகவும் k 1 இல் இது x1 k 1 மற்றும் x2 k 2 ஆகவும் இருக்கும் எனவே இது திசையன் ஆகும் எனவே இங்கே குறியீட்டின் ஒரு சிறிய துஷ்பிரயோகம் உள்ளது திசையன் மற்றும் kth மாதிரியைப் பற்றி பேச x1 k ஐப் பயன்படுத்துகிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இது ஒரு திசையன் இது திசையன் என்பதை வரையறுக்க எங்களுடைய அம்புகளை இங்கே வைக்க வேண்டும் ஆனால் இந்த திசையன் எல்லையற்ற பரிமாண திசையன் ஆகும் ஏனெனில் இது x1 k ஆல் கொடுக்கப்பட்ட kth மாதிரியைக் கொண்டுள்ளது எனவே நாம் குறியீட்டை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது இது ́x1 திசையன் மற்றும் ́x2 திசையன்கள் என எழுதுங்கள் இந்த இரண்டு திசையன்களின் கூட்டுத்தொகை அதாவது ́x1 ́x2 isx1 திசையனின் ஒவ்வொரு kth மாதிரியையும் ́x2 திசையனின் kth மாதிரியில் சேர்ப்பதன் மூலம் வழங்கப்படுகிறது சரி ஒரு 0 திசையன் ஒரு திசையன் ஆகும் அதன் மாதிரிகள் அனைத்தும் பூஜ்ஜியங்களாக இருக்கும் எனவே ths என்பது 0 திசையன் அல்லது பூஜ்ய திசையன் ஆகும் இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமான விஷயத்திற்கு செல்லலாம் அங்கு மாதிரி அலைவடிவங்கள் x k அல்ல மாறாக அனைத்து தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளின் தொகுப்பையும் நாம் கருத்தில் கொள்ள விரும்புகிறோம் சரி ஒவ்வொரு சமிக்ஞையும் x என்று சொல்லும் தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளின் தொகுப்பை நாம் பரிசீலிக்க விரும்புகிறோம் இது கால அளவை விட t1 மற்றும் t2 என்று கூறுகிறது அனைத்து தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளையும் நான் கருதுகிறேன் எனது பை அடிப்படையில் உங்களுக்குத் தெரிந்த அனைத்து தொடர்ச்சியான நேர சமிக்ஞைகளையும் x கொண்டுள்ளது அவை t1 மற்றும் t2 காலத்திற்கு மேல் உள்ளன அவை இந்த கூடுதல் அளவுகோல்களையும் பூர்த்தி செய்கின்றன ∫t 1t 2|x|2dt வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் இந்த அளவைப் பயன்படுத்துகிறேன் ஏனெனில் இந்த சமிக்ஞைகள் உண்மையான மதிப்புடையதாக இருக்கலாம் அல்லது அவை சிக்கலான மதிப்பாக இருக்கலாம் சரி எனவே இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் x சமிக்ஞைகள் எங்களிடம் இருக்கும் ஒரு திசையன் இடத்தை உருவாக்குங்கள் ஏனெனில் x இந்த தொகுப்பை S என அழைத்தால் x S க்கு சொந்தமானது y S க்கு சொந்தமானது என்றால் அவற்றின் கூட்டல் திசையன் x y கட்டாயம் அதே தொகுப்பிற்கு சொந்தமானது எஸ் சரியானது ஏனெனில் இந்த x y சமிக்ஞை கூட இந்த குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் எனவே x S க்கு சொந்தமானது y S க்கு சொந்தமானது என்றால் தொகை S க்கும் அதிகமாக இருக்கும் இங்கே பூஜ்ய திசையன் என்னவாக இருக்கும் பூஜ்ய திசையன் 0 ஆக இருக்கும் இது எல்லா நேரத்திற்கும் 0 என வரையறுக்கப்படுகிறது அதாவது நேரம் t1 மற்றும் t2 க்கு இடையில் இருக்கும் எனவே வரைகலை வழிகளில் இதை எனது நேர அச்சு என்று அழைத்தால் இது 0 திசையன் ஆகும் இது 1 திசையன் ஆகும் x என்று சொல்லுங்கள் சரி இது மற்றொரு திசையன் y ஆக இருக்கும் எனவே இது y ஆக இருக்கலாம் இது 0 திசையன் ஆகும் இந்த சக x சமிக்ஞையாக இருக்கும் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட தொகுப்பு எஸ் அத்தகைய அனைத்து திசையன்களையும் கொண்டுள்ளது அதாவது இது உண்மையில் அத்தகைய சமிக்ஞைகளின் எண்ணற்ற எண்ணிக்கையாகும் இந்த குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் சமிக்ஞைகள் அனைத்தும் இதை ஒரு புள்ளியாக குறிப்பிட விரும்பினால் நான் இங்கே ஒரு வரைபடத்தை வரைந்துள்ளேன் ஆனால் நான் எத்தனை புள்ளிகளைக் குறிப்பிட வேண்டும் x இன் எத்தனை மாதிரிகள் நான் குறிப்பிட வேண்டும் நான் உண்மையில் எண்ணற்ற மதிப்புகளைக் குறிப்பிட வேண்டும் சரி ஏனெனில் t என்பது t1 மற்றும் t2 ஐ விட தொடர்ந்து மாறுபடுகிறது எண்ணற்ற புள்ளிகள் உள்ளன எனவே ஒவ்வொரு திசையன் அல்லது இப்போது ஒரு திசையன் இருக்கும் ஒவ்வொரு சமிக்ஞையும் எண்ணற்ற புள்ளிகளால் குறிப்பிடப்படும் அத்தகைய திசையன்களின் எண்ணற்ற எண்ணிக்கையில் நிச்சயமாக உள்ளன அத்தகைய சமிக்ஞைகளின் வரையறுக்கப்பட்ட தொகுப்பையும் நாம் கருத்தில் கொள்ள முடியும் எல்லையற்ற தொகுப்பு இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞைகளைக் கருதலாம் ஆனால் அந்த வரையறுக்கப்பட்ட தொகுப்பின் ஒவ்வொரு வரையறுக்கப்பட்ட சமிக்ஞையிலும் அந்த சமிக்ஞைகள் ஒவ்வொன்றும் எல்லையற்ற பரிமாணமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் x ஐ முழுமையாகக் குறிக்க எண்ணற்ற புள்ளிகளை நீங்கள் வைக்க வேண்டும் எனவே திசையனில் இருந்து ஒரு வகையான தாவல் உள்ளது இது ஒரு உடல் அளவு திசையன் என்பது சமிக்ஞையைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது அதற்கு பதிலாக சிக்னல்களை திசையன்களாகக் கருதலாம் என்று நாங்கள் சொன்னோம் இதுதான் நாங்கள் நிறுவ விரும்பிய அடிப்படை இணைப்பு இப்போது ஒரு திசையன்களைக் கருத்தில் கொள்வோம் திசையன்களின் தொகுப்பை S என அழைப்போம் இதைக் குறிப்பிடுகிறோம் அல்லது S தொகுப்பின் இந்த பெயரை span எனக் கொடுக்கிறோம் இது என்ன இது அடிப்படையில் திசையன்களின் தொகுப்பின் எந்த நேரியல் கலவையாகும் எனவே திசையனில் இருந்து ஒரு வகையான தாவல் உள்ளது இது ஒரு உடல் அளவு திசையன் என்பது சமிக்ஞையைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது அதற்கு பதிலாக சிக்னல்களை திசையன்களாகக் கருதலாம் என்று நாங்கள் சொன்னோம் இதுதான் நாங்கள் நிறுவ விரும்பிய அடிப்படை இணைப்பு இப்போது ஒரு திசையன்களைக் கருத்தில் கொள்வோம் திசையன்களின் தொகுப்பை S என அழைப்போம் இதைக் குறிப்பிடுகிறோம் அல்லது S தொகுப்பின் இந்த பெயரை span எனக் கொடுக்கிறோம் இது என்ன இது அடிப்படையில் திசையன்களின் தொகுப்பின் எந்த நேரியல் கலவையாகும் எனவே திசையனில் இருந்து ஒரு வகையான தாவல் உள்ளது இது ஒரு உடல் அளவு திசையன் என்பது சமிக்ஞையைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது அதற்கு பதிலாக சிக்னல்களை திசையன்களாகக் கருதலாம் என்று நாங்கள் சொன்னோம் இதுதான் நாங்கள் நிறுவ விரும்பிய அடிப்படை இணைப்பு இப்போது ஒரு திசையன்களைக் கருத்தில் கொள்வோம் திசையன்களின் தொகுப்பை எஸ் என அழைப்போம் இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் அல்லது எஸ் தொகுப்பின் இந்த பெயரை ஸ்பான் என்று கொடுக்கிறோம் இது அடிப்படையில் திசையன்களின் தொகுப்பின் எந்த நேரியல் கலவையாகும் எனவே இந்த குறிப்பிட்ட நிலையை பூர்த்திசெய்யும் அல்லது திசையன்கள் line u1 முதல் un வரை நேரியல் கலவையாக கட்டமைக்கப்பட்ட அனைத்து திசையன்களின் தொகுப்பும் பரவலாக அமைக்கப்படுகின்றன அல்லது அமைக்கப்படுகின்றன அல்லது இடைவெளியைச் சேர்ந்தவை S u1 மூலம் un இடைவெளியை எஸ் என்று சொல்லலாம் திசையன்கள் u1 மூலம் un span S என்று சொல்கிறோம் எனவே எனக்கு மற்றொரு வசதியான குறுகிய கை குறியீடாக இதை ui என்று எழுதுவதும் சரி என்று முடிவுக்கு 1 க்கு சமம் என்று கூறுவதும் ஆகும் எனவே திசையன்களின் தொகுப்பு u1 முதல் un வரை இடைவெளி S ஐ இடைவெளி அல்லது துணை இடைவெளி என அழைக்கப்படும் இடத்தை பரப்பவும் இது பொதுவாக துணை இடம் என்று அழைக்கப்படுகிறது எனவே குழப்பம் இல்லாவிட்டால் இது துணை இடத்தை எஸ் நான் துணை இடத்தைப் பயன்படுத்துவேன் ஆனால் நிச்சயமாக துணை இடம் உண்மையில் இடத்திற்கு சமம் நாங்கள் எதையும் வேறுபடுத்த விரும்பவில்லை தொழில்நுட்ப ரீதியாக சிறிய வேறுபாடுகள் உள்ளன ஆனால் அவற்றில் எதையும் இந்த கட்டத்தில் வேறுபடுத்த நாங்கள் விரும்பவில்லை சரி எனவே இந்த திசையன்கள் u1 இடைவெளியை S அல்லது இந்த திசையன்கள் sp ui துணைவெளியில் பரப்புகின்றன இந்த அறிக்கைகள் எனக்கு ஒரே மாதிரியாக இருக்கின்றன எஸ் இடத்தை பரப்புகின்ற இந்த திசையன்கள் அடிப்படை திசையன்கள் என அழைக்கப்படுகின்றன அடிப்படை திசையன்களின் எளிய எடுத்துக்காட்டு எங்கள் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு முறைக்குச் செல்வது ́x உடன் u1 ஐ அடையாளம் காணவும் uy உடன் u2 ஐயும் பின்னர் vez வெக்டார்களுடன் u3 ஐயும் அடையாளம் காணவும் எந்த திசையன் ́v ஐ Vx x̂ Vy ŷ Vz as என எழுதலாம் இங்கே Vx என்பது α1 Vy என்பது α2 மற்றும் Vz என்பது α3 ஆகும் சரி அத்தகைய திசையன்களின் தொகுப்பு 3 பரிமாண ஒருங்கிணைப்பு இடம் அல்லது 3 பரிமாண இடத்தை உருவாக்குகிறது செவ்வக 3 பரிமாண இடைவெளி உருவாகிறது அல்லது இது இந்த அடிப்படை திசையன் மூலம் பரவியுள்ளது x̂ ŷ மற்றும் ẑ அடிப்படை திசையன்களாகின்றன ஏனெனில் இந்த திசையன்களின் அடிப்படையில் வேறு எந்த திசையனையும் உருவாக்க முடியும்